விரைவு உற்பத்தி பாடத்துக்கு மறுபடியும் உங்களை வரவேற்கிறேன் இந்தப் பாடத்தில் பொருளின் வடிவமைப்பு பல்வேறு விதமான விரைவு உற்பத்தி செயலாக்கங்கள் மற்றும் ஆய்வுக்கூட செயல் முறை விளக்கங்கள் என்று பல்வேறு அலகுகளில் நாம் கலந்துரையாடி உள்ளோம் இந்த விரிவுரையில் விரைவு உற்பத்தி செய்வதற்கான பொருளின் தயாரிப்பு செலவினங்களை பற்றி நான் பேசப் போகிறேன் தயாரிப்பு செலவை பற்றி சற்று நேரம் நாம் பேசலாம் செலவு என்பது எளிதாக மதிப்பீடு செய்ய இயலும் மற்றும் உலகளவில் புரிந்துகொள்ளப்பட்ட வள நுகர்வின் அளவீடாகும் எனவே செலவு எனும் சொற்கூறு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் எந்த ஒரு உற்பத்தி தொழில் நிலையமும் கட்டாயமாக லாபம் ஈட்ட வேண்டும் இதன் வழிமுறை என்னவென்றால் நுகர்வோரை திருப்திப்படுத்தி அதன்மூலம் லாபம் சம்பாதிக்க வேண்டும் எனவே பொருள் வடிவமைப்பின் முக்கிய இலக்கு நுகர்வோரை திருப்திப்படுத்தும் பொருட்களை உருவாக்குவதாகும் இந்த நிலையில் அடிப்படை பொறியியல் முடிவுகளை எடுக்க செலவீட்டை ஒரு முக்கிய அளவீடாக எடுத்துக்கொள்ளலாம் முதலாவதாக நான் செலவு மற்றும் விலை கட்டமைப்பை பற்றி நான் விவாதிக்க விரும்புகிறேன் அதன் பின்னர் வடிவமைப்பு மற்றும் உற்பத்தி செலவு பற்றி நாம் பார்க்கலாம் அடுத்ததாக குறிப்பாக விரைவு உற்பத்தியில் இருக்கும் செலவினங்களை பற்றி பார்க்கலாம் அதன் பின்னர் செலவு யூக மதிப்பிடல் மாதிரியை நாம் உருவாக்கலாம் அதன் பின்னர் பொருள் வாழ்க்கைச் சுழற்சி செலவை பற்றி பார்க்கலாம் செலவை பற்றி நாம் பேசும்போதுபாரம்பரிய உற்பத்தி முறைகள் மற்றும் விரைவு உற்பத்தி முறை என்று நாம் பிரித்துக் கொள்ளலாம் ஒரு உதாரணமாக இந்த 2 இடங்களிலும் 3 வழங்குபவர்கள் இருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் இதில் பாரம்பரிய கழிவு முறை உற்பத்தி முறைகளில் இந்த பகுதிகளை மற்றும் பொருட்களை பெறும் முன்பதாக உற்பத்தி முறை இருக்கிறது நான் இங்கே சொல்ல விரும்பும் கருத்து என்னவென்றால் பாரம்பரிய உற்பத்தி முறைகளில் மூல பொருட்களுக்கும் இறுதி பொருட்களுக்கும் நடுவே மாற்றம் கொண்டுவரும் இடைத்தரகர் இருப்பதை நாம் காணமுடியும் இதன்பின்னர் உருவாக்கப்பட்ட பகுதிகளை ஒன்றிணைத்து இறுதி பொருள் பெறப்படுகிறது இறுதி பொருளை இங்கு நான் வரைந்து கொள்கிறேன் ஆனால் விரைவு உற்பத்தியில் மூலப்பொருள் நேரடியாக இறுதி பொருளாக மாற்றப்படுகிறது எனவே இங்கு நடுவில் இருக்கும் இடைப் பொருட்கள் மற்றும் தொகுப்பு முறை விரைவு உற்பத்தியில் நமக்கு தேவைப்படுவதில்லை முதலாவதாக செலவு மற்றும் விலையின் கட்டமைப்பை பற்றி நாம் பார்க்கலாம் முதலாவது நாம் விவாதிக்க இருக்கும் செலவானது முதன்மை செலவு என்று அழைக்கப்படுகிறது பொருளை உருவாக்க எடுத்துக்கொள்ளும் செலவு மொத்த செலவு என்று அழைக்கப்படுகிறது இந்த மொத்த செலவில் முதன்மை செலவு தொழிற்சாலை செலவு என்று ஒரு சில உட்கூறுகள் உள்ளன இதில் முதலாவதாக முதன்மை செலவை பற்றி பார்ப்போம் முதன்மை செலவு என்றால் என்ன நேரடி தொழிற் செலவு மற்றும் நேரடி மூலப்பொருள் அடக்கவிலை ஆகியவற்றின் கூடுதல் முதன்மை செலவு அல்லது இயக்கச் செலவு என்று அழைக்கப்படுகிறது நேரடி மூலப்பொருள் அடக்க செலவு என்பது உற்பத்தி பொருளில் நீங்கள் காணும் மூலபொருளின் விலை ஆகும் சேர்ப்பு உற்பத்தி முறைகளில் பெரும்பான்மையான பொருள் விலை நேரடி மூலப்பொருள் அடக்கவிலையாக வரும் ஏனெனில் சேர்ப்பு உற்பத்தி முறைகளில் மிகவும் புறக்கணிக்கதக்க குறைவான அளவுகளில் கழிவு பொருட்கள் அமைகின்றன ஆனால் கழிவு முறை உற்பத்தி செயல்முறைகளில் நேரடி மூலப்பொருள் அளவு சேர்க்கை உற்பத்தி முறைகளை விட குறைவாக இருக்கின்றன இதனால் நடக்கக் கூடியது என்ன ஏதேனும் ஒரு பொருளை உற்பத்தி செய்யும் போது உதாரணமாக இங்கு காணப்படும் வளையலை கழிவு முறையின் மூலம் உற்பத்தி செய்யும் போது கணிசமான அளவு மூலப்பொருளை கழிவு செய்ய வேண்டும் நேரடி மூலப்பொருள் என்பது நம்மால் நேரடியாக பார்க்க முடியும் பொருளாகும் சில நேரங்களில் மறைமுக பொருட்களும் இருப்பதை நாம் உணரலாம் உதாரணமாக இந்த பொருளை எந்திர வினையின் மூலம் தயாரிக்க நமக்கு கருவி தேவைப்படும் அந்த கருவியும் அழிவடையும் என்று நமக்கு தெரியும் கருவி மழுங்கல் நடக்கலாம் இதனை நம்மால் நேரடியாக பார்க்க இயலாது முதன்மை செலவு என்பது என்னவென்றால் நேரடி மூலப்பொருள் அடக்கவிலை மற்றும் இயக்கச் செலவு ஆகியவற்றின் கூடுதல் ஆகும் நேரடி பொருள் செலவு என்பது தயாரிப்புக்கு நேரடியாகக் கூறக்கூடிய மூல அல்லது அரை முடிக்கப்பட்ட பொருட்களின் விலை விரைவு உற்பத்தியில் மறைமுகப் பொருட்களுக்கான செலவு மிகக் குறைவு என்பதைக் காணலாம் முதன்மை செலவுடன் தொழிற்சாலை உற்பத்தி சாராத நிர்வாக செலவை கூட்டும்போது பொருட்களின் உற்பத்தி செலவு நமக்கு கிடைக்கிறது இவற்றில் உற்பத்தி சாராத நிர்வாக செலவு என்பது மறைமுக செலவை குறிக்கிறது கருவிகள் பொருத்து அமைப்புகள் மரைகள் மரையாணிகள் போன்றவற்றை வாங்க ஆகும் செலவு மறைமுக செலவுகள் என்று அழைக்கப்படுகிறது தொழிற்சாலை பொருட்கள் மற்றும் மசகு பொருட்கள் மறைமுக செலவுகளில் மிகவும் முக்கியமானவை இவற்றில் மறைமுக இயக்கச் செலவும் அடங்கும் நேரடி இயக்கச் செலவு என்பது பொருளை தயாரிக்க உதவும் பணியாளர்களின் சம்பளம் ஆகும் ஆனால் ஒரு பொருளை உருவாக்கும் போது அதை வடிவமைக்கவும் பணியாளர்களை மேற்பார்வை இடவும் உருவாக்கப்பட்ட பொருட்களை ஆய்வு செய்யவும் பணியாளர்கள் தேவைப்படுகிறார்கள் இவர்களுக்கு கொடுக்கப்படும் சம்பளத்துக்கு ஆகும் செலவு ஒரு மறைமுக செலவாகவே கொள்ளப்படுகிறது ஏனெனில் இவர்கள் இறுதி பொருள் உற்பத்தியில் நேரடியாக வேலை செய்யவில்லை மேலும் அலுவலக பணியாளர்கள் மற்றும் எழுத்தர்களின் சம்பளம் மறைமுக செலவாக எடுத்துக்கொள்ளப்படும் ஏனெனில் தொழிற்சாலை எழுத்தர்கள் நேரடியாக ஒருபோதும் உற்பத்தியில் ஈடுபடுவதில்லை ஆனாலும் அவர்களின் சம்பளம் வழங்கப்பட வேண்டும் அது மறைமுக செலவின் கீழ் வருகிறது மேலும் இடத்துக்கான வாடகை காப்பீட்டு திட்டம் வரி தேய்மானம் பராமரிப்பு மற்றும் பழுது பயன்பாடுகள் மற்றும் சிறிய கருவிகள் ஆகியவற்றுக்கு ஆகும் செலவு உற்பத்தி சாராத நிர்வாக செலவு என்று எடுத்துக் கொள்ளப்படுகிறது ஆக பொருளின் விலை முதன்மை செலவு தொழிற்சாலை உற்பத்தி சாராத நிர்வாக செலவு அதாவது பொருளை உருவாக்க ஆகும் செலவு நேரடி பொருட்செலவு நேரடி பணியாளர் சம்பளம் மறைமுக பொருட்செலவு மறைமுக பணியாளர் சம்பளம் ஏனைய செலவுகள் அடுத்ததாக வடிவமைப்பு மற்றும் உற்பத்தி செலவைப் பற்றி பார்ப்போம் இதில் முதலாவதாக உற்பத்தி செலவை பற்றி பார்ப்போம் உற்பத்தி செலவு என்பது ஒரு பொருளை உருவாக்குவதற்கான உண்மையான மீள்தொடர் செலவை தீர்மானிக்க அடிப்படையாக அமைகிறது முந்தைய சொற்றொடரில் உண்மையான செலவு என்பது நாம் ஏற்கனவே பார்த்த ஒரு பொருளை உருவாக்குவதற்கான மொத்த உற்பத்தி செலவை குறிக்கிறது உற்பத்தி செலவுகள் பொதுவாக நான்கு முதன்மை மூலங்களிலிருந்து வரும் செலவின் கூட்டுதொகை ஆகும் அந்த முதன்மை மூலங்கள் என்ன என்ன முதலாவது மூலம் மீள் தொடர் தொழிலாளர் சம்பள செலவு ஆகும் தொழிலாளர் சம்பள செலவை தீர்மானிக்க இரண்டு முக்கிய காரணிகள் உள்ளன அவை ஒரு தொழிலை முடிக்க அந்தப் பணியாளர் எடுத்துக்கொள்ளும் நேரம் மற்றும் சம்பள வீதம் உதாரணமாக பணியாளர் சம்பளம் ஒரு மணி நேரத்துக்கு 500 ரூபாய் என்றும் ஒரு வேலையை முடிக்க இரண்டு மணி நேரம் எடுத்துக்கொள்ளும் என்றும் இருந்தால் ஒரு முழுமையான பகுதியை முடிக்க 500 x 2 1000 ரூபாய் செலவாகும் இதிலிருந்து ஒரு திறமையான நபர் வேலையை முடிக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் மற்றும் சம்பள விகிதத்தை நேரடி பணியாளர் சம்பள செலவு சார்ந்தது என்று தெரிந்து கொண்டோம் இங்கு பணியாளர் சம்பள செலவு என்பது குறிப்பிட்ட செயல்களை செய்ய தேவைப்படும் மக்களுக்கு செய்யப்படும் செலவாகும் ஒரு குறிப்பிட்ட உற்பத்தி செயல்பாட்டை செய்ய தேவைப்படும் பணியாளர் சம்பள செலவானது CL என்ற சூத்திரத்தின் மூலம் பெற்றுக் கொள்ளப்படுகிறது இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள குறுக்கீடுகள் என்ன என்று பார்க்கலாம் NL என்பது உற்பத்தி செய்யும் ஆட்களின் எண்ணிக்கை T என்பது உற்பத்தி செய்ய எடுத்துக் கொள்ளப்படும் நேரம் NP என்பது உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களின் எண்ணிக்கை LR என்பது பணியாளர் ஊதிய விகிதம் இவை அனைத்தும் மீள்தொடர் பணியாளர் ஊதிய செலவின் கூறுகளாகும் உற்பத்தி செலவுகளில் நான்கு கூறுகள் உள்ளன என்று நான் ஏற்கனவே சொன்னேன் முதலாவது கூறு மீள் தொடர் பணியாளர் ஊதிய செலவு என்று பார்த்தோம் இதில் இரண்டாவது செலவு மீள்தொடர் பொருட்செலவு ஒரு குறிப்பிட்ட செயலை செய்ய தேவைப்படும் பொருட்களின் செலவானது CM UM CM என்ற சூத்திரத்தின் மூலம் குறிக்கப்படுகிறது இதில் UM என்பது எண்ணிக்கை நீளம் பரப்பளவு அல்லது கொள்ளளவினால் குறிக்கப்படும் பொருள் நுகர்வின் அளவீடு ஆகும் பொருட்களின் நுகர்வை பல்வேறு விதங்களில் அளவிடலாம் தகட்டு அடுக்கு உற்பத்தி முறையில் உபயோகிக்கப்பட்ட தகட்டு சுருள்களின் எண்ணிக்கை அல்லது இழைகள் உபயோகிக்கப்படும் உற்பத்தி முறைகளில் நுகரப்பட்ட இழைகளின் நீளம் அல்லது எடை போன்றவை அளவீட்டுக்கான காரணிகளாக எடுத்துக்கொள்ளலாம் துகள்களைக் கொண்டு உற்பத்தி செய்யும் நுட்பங்களில் நுகரப்பட துகள்களின் எடை அளவீட்டு காரணி ஒரு எண்ணிக்கை பொருளின் ஒருஅலகு அல்லது ஒரு நீளம் அல்லது ஒரு பரப்பளவு அல்லது ஒரு கொள்ளளவு ஆகியவற்றுக்கான செலவு மீள்தொடர் பொருட்செலவு என்று அறியப்படுகிறது செலவை இரு முக்கிய கூறுகளாக பிரிக்கலாம் அதில் முதலாவது வகைப்பாடு என்ன சொல்கிறது என்றால் மொத்த செலவை மதிப்பிட நிலை அடக்க விலையையும் வேறுபடும் அகவிலையையும் கூட்ட வேண்டும் என்று சொல்கிறது இதில் நிலை அடக்க விலை என்பது கருவிகள் உபகரணங்கள் மற்றும் இயந்திரங்களை கொள்முதல் செய்வதற்கு எடுத்துக்கொள்ளப்படும் செலவாகும் மேலும் சேர்க்கை உற்பத்தி முறைகளில் வாங்கப்படும் இயந்திரங்களும் மென்பொருட்களும் இந்த செலவின் கீழ் எடுத்துக்கொள்ளப்படும் சில நேரங்களில் மென்பொருட்கள் புதுப்பிக்கப்படும் போது அது வேறுபடும் அகவிலையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது அதுபோல தொழிலாளர் சம்பள செலவு உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களின் எண்ணிக்கையோடு நேரிடை விகிதத்தில் உள்ளது மூலப்பொருள் நுகர்வும் அவ்வாறே உள்ளது இவையும் வேறுபடும் அக விலையின் பாற்படும் இவை அனைத்தும் மீள் தொடர் நிகழ்வாக நடைபெறுகின்றன எனவே இவை வேறுபடும் விலையாக கொள்ளப்படுகிறது இங்கே மூன்றாவது உறுப்பு என்னவென்றால் தொடர்ச்சியல்லாத கருவிகளின் ஒதுக்கீடு கருவிகளுக்கு ஆகும் செலவு ஒரு முறையோ அல்லது சில முறைகள் மட்டுமோ நடக்கும் தொடரற்ற செலவுகள் ஆகும் இவற்றுக்கான எடுத்துக்காட்டுகள் உற்பத்தி இயந்திரங்களுக்கான நிகழ்முறையாக்கம் மற்றும் அளவு திருத்த செலவுகள் எந்திர பயனீட்டாளர்களின் பயிற்சி செலவு இவை அனைத்தும் கருவி செலவுகளாக கொள்ளப்படுகின்றன இது மூன்றாவது காரணியாக அமைகிறது அடுத்ததாக முதலீட்டு செலவினங்கள் அதனை நான் இங்கே நிலை அடக்க விலை என்று அழைத்துக் கொள்கிறேன் உற்பத்தி சாதனங்கள் மற்றும் உற்பத்தி வாய்ப்பு வசதிகள் ஆகியவற்றை கொள்முதல் செய்யவும் மேம்படுத்தவும் தேவைப்படும் செலவு முதலீட்டுச் செலவு என்று அழைக்கப்படுகிறது இந்த முதலீட்டுச் செலவு நான் சொல்லப் போகிற தொடர்பின் மூலம் பெறப்படுகிறது இங்கே T என்பது என்ன T என்பது நாம் ஏற்கனவே பார்த்தது போல நேர அளவீடு ஆகும் மேலும் Np என்பது நாம் ஏற்கனவே பார்த்தது போல உருவாக்கப்படும் பொருட்களின் எண்ணிக்கை Ce என்பது உற்பத்தி சாதனங்கள் அல்லது உற்பத்தி வசதிகளின் கொள்முதல் விலை ஆகும் உற்பத்திவசதி என்பது இங்கே நிலத்தையோ அல்லது தொழிற்சாலை அறைகளையோ அல்லது இயந்திரங்களையும் குறிக்கிறது மேலும் சுமையுந்துகள் போன்ற போக்குவரத்து வசதிகளும் இதன் பாற்படும் Top என்பது ஒரு வருடத்தில் சாதனங்கள் அல்லது வசதிகள் உபயோகிக்கப்படும் நேரம் ஆகும் இது மணிநேரங்களில் அளவிடப்படுகிறது Td என்பது வருடங்களில் அறவிடப்படும் தேய்மான மதிப்பு நாம் முதலீட்டு செலவைப் பற்றி பேசிக் கொண்டிருப்பதால் நாம் வாங்கும் எந்த பொருளிலும் வாழ்நாள் பயன்பாட்டு செலவு உள் இருப்பதை காணலாம் இந்த வாழ்நாள் பயன்பாட்டு செலவு என்ற பதத்தை பற்றி இந்த விரிவுரையின் முடிவில் நான் பேச இருக்கிறேன் அதனை பற்றி சுருக்கமாக நான் சொல்வேன் எப்பொழுதும் பொருட்கள் காலத்தால் சீர்கெட்டுப் போகும் என்று நமக்கு தெரியும் எனவே இந்த பொருட்களை நாம் மாற்றியமைக்க வேண்டும் உதாரணமாக ஒரு கருவியை இன்று நாம் வாங்கும் போது ஐந்து வருடங்கள் கழித்து அந்த இயந்திரம் பயனற்றுப் போகும் எனவே அதை நாம் விற்றுவிட வேண்டியிருக்கும் அதனை மற்றொரு இயந்திரத்தினால் மாற்றி அமைக்க வேண்டும் எனவே இவ்வாறு மாற்றி அமைக்கும்போது ஒரு செலவு இணைந்துள்ளது 5 ஆண்டுகளில் அந்த சாதனத்தின் மீட்பு மதிப்பு காணப்பட வேண்டும் சொல்லப்பட்ட தேய்மானத்தையும் கருத்தில் கொண்டு ஆண்டுகளில் தேய்மான கால அளவு இங்கே ஒரு வகுதி எண்ணில் வந்துள்ளது இவை மொத்த செலவின் முக்கிய கூறுகள் இப்போது செலவுக்கும் வருவாய்க்கும் நடுவில் இருக்கும் தொடர்பினை பற்றி பார்ப்போம் பொதுவான அல்லது பாரம்பரிய உற்பத்தி முறைகளில் நான் இங்கே வரைகிறது போல நிலை அடக்க செலவு இந்த வரைபடத்தில் கிடைமட்டமாக இருக்கும் y அச்சில் செலவு அளவு வருமானம் ரூபாய்களில் குறித்து கொள்ளப்பட்டிருக்கிறது நிலை அடக்கச் செலவு தொடக்கத்திலிருந்து நிலையாக இருப்பதால் எப்பொழுதும் கிடைமட்டமாக இருக்கிறது வேறுபடும் அகவிலை அல்லது செலவு நாம் உற்பத்தி செய்யும் பொருட்களின் எண்ணிக்கையோடு நேரிடை தொடர்புடையது என்று நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் x அச்சில் உருவாக்கப்பட்ட பொருட்களின் எண்ணிக்கை குறிக்கப்பட்டுள்ளது வேறுபடும் செலவு நான் இங்கே வரைவதை போல எண்ணிக்கையுடன் வேறுபடும் சாய்வு கோடாக இருக்கும் இந்த இரண்டையும் நான் கூட்டும்போது அதாவது மொத்த விலையானது நிலை அடக்க செலவு மற்றும் வேறுபடும் செலவு ஆகியவற்றின் கூடுதலுக்கு சமம் என்று கொள்ளும்போது இந்த வரைபடத்தில் மொத்த செலவுக்கான கோடு வேறுபடும் செலவுக்கு இணையாக சற்று தொலைவில் இருப்பதை காணலாம் இது y அச்சை நிலை அடக்க செலவில் இடை வெட்டுகிறது இறுதி பொருளை நாம் விற்கும் பொழுது ஒரு பொருளுக்கான விலை சற்று அதிகமாக இருப்பதால் அதனுடைய சாய்வு வேறுபடும் செலவின் சாய்வை விட சிறிது அதிகமாக இருக்கும் இங்கே நான் வரைந்திருக்கும் கோடு விற்பனை விலையை குறிப்பிடுவதாகும் மொத்த செலவுகளும் சந்தைப்படுத்தும் விற்பனை விலையும் வெட்டிச் செல்லும் இந்தப் புள்ளியை பார்த்தீர்களென்றால் அதனை BEP அதாவது சமநிலை புள்ளி என்று அழைக்கிறோம் இது பொதுவான அல்லது பாரம்பரிய உற்பத்தி முறைகளுக்கு பொருந்துவதாகும் இதனை விரைவு உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களுக்கு செய்தால் என்ன ஆகும் என்று நினைக்கிறீர்கள் தற்சமய சூழலில் ஒரு பாரம்பரிய உற்பத்தி சூழலில் செயல்படும் தொழிற்சாலையில் விரைவு உற்பத்தியை புகுத்தும்போது அதாவது தற்சமயத்தில் பெருவாரியான தொழிற்சாலைகள் விரைவு அல்லது சேர்க்கை உற்பத்தி செயல்முறைகளுக்கு தகவமைத்துக் கொள்ளும் கட்டாயத்தில் இருக்கின்றன இந்த நிலையில் என்ன நடக்கிறது என்றால் மேலும் சில சாதனங்கள் அல்லது கருவிகளை வாங்க வேண்டி இருப்பதால் நான் இங்கே வரைவது போன்று நிலை அடக்க விலை அதிகரித்திருக்கும் நான் இங்கே சிவப்பு நிறத்தில் வரைவது விரைவு உற்பத்திக்கான நிலை அடக்க விலை ஆகும் இது ஏன் என்றால் விரைவு உற்பத்தி இயந்திரங்கள் வாங்குவதற்கு அதிகரித்திருக்கும் விலை வேறுபாட்டின் காரணத்தினால் ஆகும் ஆனால் இந்த இடத்தில் வேறுபடும் அகவிலை குறைந்து இருக்கும் வரைபடத்தில் காணப்படுவது போல வேறுபடும் அகவிலை பூஜ்யத்திலிருந்து ஆரம்பித்து சாய்வு கோடாக இருக்கும் ஆனால் தற்போது நாம் சேர்க்கை உற்பத்தி முறைகளை பற்றி பேசிக் கொண்டிருப்பதால் இந்த கோட்டின் சாய்வு வீதம் சற்றுக் குறைவாக இருக்கும் சிகப்பில் பார்க்கும் இந்த சாய்வு கோடு விரைவு உற்பத்திக்கான வேறுபடும் அகவிலை கோடாகும் இந்த இரண்டையும் மொத்த விலையுடன் நான் சேர்க்கும்போது இந்த மூன்றாவது சிவப்பு கோட்டை போன்று மொத்த விலை விரைவு உற்பத்திக்கு அமையும் தற்சமயம் சமநிலை புள்ளி சற்று குறைந்திருப்பதை காணமுடியும் இதனை நாம் பார்க்கும்போது லாபம் ஈட்டி இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் சில பொருட்களுக்கான சேர்க்கை உற்பத்திகளில் உற்பத்தி நுட்பங்கள் நன்மை அளிப்பவையாக இருக்கும்போது லாபம் மஞ்சள் நிறத்தில் குறிக்கப்பட்ட இந்த இடத்தில் உள்ளது இதன்படியே செலவு மற்றும் வருமானம் ஆகியவற்றுக்கு இடையே இருக்கும் தொடர்பு எந்த ஒரு உற்பத்தி நிலையத்திலும் பெறப்படுகிறது சமநிலை பகுப்பாய்வு மிகவும் பொதுவாக உபயோகிக்கப்படுகிறது உற்பத்தி செய்யப்பட்ட அனைத்து பொருட்களும் விற்கப்பட்டு விடும் என்பது போன்று சில ஊகங்கள் இந்த சமநிலை பகுப்பாய்வில் எடுத்துக்கொள்ளப்படுகின்றன எந்த ஒரு உற்பத்தி செய்யப்பட்ட பொருளிலும் மாறுபடும் அகவிலை இருக்கும் இந்த பொருள் முழுவதுமாக சந்தைப்படுத்த பட்டுவிட்டது என்பது முதலாவது ஊகம் ஆகும் இரண்டாவதாக மாறுபடும் அகவிலை எப்பொழுதும் நேர்கோடாக அமையுமென்று குவிக்கப்பட்டுள்ளது ஆனால் உண்மையில் சில காரணிகளை கொண்டு இந்த மாறுபடும் விலையும் மாற்றம் பெறும் ஆனால் இது மிகவும் எளிமையான மாதிரி ஆகும் இது எப்பொழுது சமநிலை அடையப் பெறும் முதலீட்டு மீட்பு காலம் எவ்வளவு இருக்கும் எவ்வளவு எண்ணிக்கையில் அல்லது நேரத்தில் சமநிலை கிடைக்கும் என்பன போன்ற ஒரு தோராயமான அளவை பெற்றுக் கொள்வதற்கு இது உபயோகிக்கப்படுகிறது எவ்வளவு நேரத்தில் நமது முதலீடு திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என்பதனை சமநிலை பகுப்பாய்வின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் சேர்க்கை உற்பத்தி மற்றும் உற்பத்தி அளவு குறித்து ஒரு மாறுபட்ட கோணத்தில் இதனை நான் பார்க்க விரும்புகிறேன் அதே வரைபடத்தை மறுபடியும் வரைந்து கொள்வோம் y அச்சில் செலவும் x அச்சில் எண்ணிக்கையும் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றன எண்ணிக்கை என்பது இந்த இடத்தில் உற்பத்தி அளவை குறிக்கிறது வெவ்வேறு விதமான உற்பத்தி முறைகள் உள்ளன பணித்தள உற்பத்தி மற்றும் தொகுதி உற்பத்தி ஆகியவை இவற்றில் சில முறைகள் ஆகும் பணித்தள உற்பத்தி முறையில் ஒரே ஒரு இறுதி பொருள் மட்டுமே உற்பத்தி செய்யப்படுகிறது அந்த பொருளை முழுவதுமாக உற்பத்தி செய்தவுடன் வாடிக்கையாளரிடம் ஒப்படைக்கப்படுகிறது அடுத்ததாக தொகுதி உற்பத்தியில் வெவ்வேறு தொகுதிகளாக உற்பத்தி நடைபெறுகிறது உதாரணமாக ஒரு பேனா உற்பத்தி செய்யும் நிறுவனம் வெவ்வேறு விதமான பேனாக்களை உற்பத்தி செய்யலாம் முதலாவதாக ஒருவிதமான பேனாவில் பத்தாயிரம் பேனாக்களையும் அதன் பின்னர் மற்றொரு விதமான பேனாவில் ஆயிரம் பேனர்களையும் உற்பத்தி செய்யலாம் மூன்றாவதாக நாம் பார்க்க இருப்பது பெரு உற்பத்தியாகும் இதில் பெரிய அளவில் உதாரணமாக 10 லட்சம் பொருட்களையோ அல்லது அதற்கு மேலாகவோ பெரிய எண்ணிக்கையில் பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன பாரம்பரிய உற்பத்தி முறைகளில் செலவினம் இவ்வாறு இருக்கிறது குறைந்த எண்ணிக்கையில் பொருட்களை உற்பத்தி செய்ய செலவு மிகவும் அதிகமாக இருக்கிறது மாறாக அதிக எண்ணிக்கையில் உற்பத்தி செய்யும் போது செலவு குறைவாக உள்ளது இது தொழில் அளவுசார் ஆதாயம் என்று அழைக்கப்படுகிறது இது இந்தப் படத்தில் காட்டப்பட்டுள்ள வளைவை போன்று உள்ளது இது பாரம்பரிய உற்பத்தி முறைகளில் வளைவு ஆகும் சேர்க்கை உற்பத்தி முறைகளில் இது சரியாக அமைவுராது அளவைப் பொறுத்து செலவு மாறுபட்டாலும் அதன் சாய்வு வீதம் படத்தில் காட்டப்பட்டுள்ளது போன்று மிகவும் குறைவாக இருக்கும் இந்த நேர்கோடு சேர்க்கை உற்பத்தியை குறிக்கிறது சேர்க்கை உற்பத்தியில் உற்பத்தி அளவு அதிகரிக்கும்போது ஒரு பொருளுக்கான விலையை பெருமளவில் குறைப்பதில்லை என்பதனை நாம் இந்த வரைபடத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம் y அச்சில் இருப்பதை ஒரு பொருளுக்கான செலவு என்று நாம் எடுத்துக் கொள்ளலாம் இதன் மூலம் சேர்க்கை உற்பத்தி ஒரு பொருளுக்கான விலையை குறைப்பதில் பெரும் பங்கு வகிப்பது இல்லை என்பது புலனாகிறது x அச்சில் மடக்கை அளவை logarithmic scale எடுத்துக் கொள்கிறேன் முதல் நிலையில் 10 எண்ணிக்கை என்றும் அடுத்ததாக 10 2 100 எண்ணிக்கை என்றும் 103 1000 எண்ணிக்கை 104 10000 எண்ணிக்கை 105 100000 எண்ணிக்கை என்று முறையே எடுத்துக்கொள்ளலாம் சேர்க்கை உற்பத்தியில் பத்து பொருட்களை உற்பத்தி செய்தாலும் 10000 பொருட்களை உற்பத்தி செய்தாலும் ஒரு பொருளுக்கான உற்பத்தி செலவு ஏறத்தாழ ஒன்றாகவே இருக்கிறது ஏனெனில் இதற்குரிய அமைப்பு ஏற்கனவே அமைவு பெற்று இருக்கிறது ஆனால் பாரம்பரிய உற்பத்தி முறைகளில் அதிக எண்ணிக்கை உற்பத்திக்கு சிறப்பு நோக்க இயந்திரங்களையும் குறைந்த அளவு உற்பத்திக்கு பொது நோக்க இயந்திரங்களையும் உபயோகித்துக்கொள்ளலாம் லேத் மில்லிங் இயந்திரம் துளையிடும் இயந்திரம் ஆகியவை பொது நோக்க இயந்திரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன குறைந்த அளவில் உற்பத்தி இருக்கும்போது இந்த வகை இயந்திரங்களைக் கொண்டு குறிப்பிட்ட செயல்பாடுகளை செய்து வேலையை முடித்துக் கொள்ளலாம் சிறப்பு நோக்க இயந்திரங்கள் மரை இடும் இயந்திரங்களை போன்றவை இதுபோன்ற இயந்திரங்களில் மரை வெட்டப்படுவது அறுங்க்கோண பட்டை உருவாக்குவது போன்ற செயல்முறைகள் எல்லாம் ஒரே தடவையாக நடக்கின்றன ஆயினும் சிறப்பு நோக்க இயந்திரங்களுக்கான நிலை அடக்க விலை அதிகமாக உள்ளது அப்படி இருந்தாலும் ஒரு பொருளுக்கான மொத்த விலை குறைக்கப்பட்டு இருக்கிறது பகுதிகளின் சிக்கல் தன்மையை நாம் கருத்தில் கொள்ளும்போது நாம் வேறொரு வரைபடத்தை எடுத்துக் கொள்ளலாம் இந்த இடத்தில் மறுபடியும் நான் ஒரு பொருளுக்கான செலவையும் வடிவமைப்பில் உள்ள சிக்கல் தன்மையையும் எடுத்துக்கொள்கிறேன் பாரம்பரிய உற்பத்தி முறைகளில் வடிவமைப்பில் அதிக சிக்கல் தன்மை இருந்தால் உற்பத்தி செலவும் அதிகரிக்கும் இது பாரம்பரிய உற்பத்தி முறையின் தன்மையாகும் சேர்க்கை உற்பத்தி முறைகளில் மறுபடியும் இது நேர்கோடாக காட்சியளிக்கிறது சிறிய மாற்றம் உள்ளது ஆனால் சாய்வு வீதம் மிகவும் குறைவாக உள்ளது அதாவது சேர்க்கை உற்பத்தி முறைகளில் பகுதியின் சிக்கல் தன்மை அதிகரிக்கும் போது அதன் விலை சிறிது மட்டுமே உயர்கிறது இங்கு சிக்கல் தன்மை ஏறத்தாள இலவசமாக இருப்பதாக தோற்றமளிக்கிறது இந்த வரைபடத்தின் வலது பக்கத்தில் ஏறத்தாள ஒரே அளவு செலவும் அதனால் அதிகளவு விளிம்புநிலை ஈட்டஅளவும் பெற்றுக்கொள்ளலாம் இதன் மூலம் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் இந்த வரைபடத்தில் சிக்கல் தன்மையைப் பொறுத்து பாரம்பரிய உற்பத்தி முறைகளும் சேர்க்கை உற்பத்தி முறைகளும் ஒப்பிடப்பட்டு உள்ளன சிக்கலை பொருத்து பாரம்பரிய உற்பத்தி முறைகள் அதிக செலவுகளை எடுத்துக்கொள்கின்றன இந்த வரைபடத்தில் x அக்சின் இடது பக்கத்தில் சாதாரண பொருளையும் வலது பக்கத்தில் மிகவும் சிக்கலான பொருளையும் வைத்துக்கொள்ளலாம் இதுவே இந்நாட்களில் உற்பத்தி செலவில் சேர்க்கை உற்பத்தி நுட்பங்களின் நிலையாகும் வருங்காலங்களில் சேர்க்கை உற்பத்தி இயந்திரங்கள் பாரம்பரிய உற்பத்தி இயந்திரங்களை மொத்தமாக மாற்றி அமைத்து விடும் அந்நேரத்தில் பாரம்பரிய இயந்திரங்கள் செயல்பாட்டுக்கு முந்திய மற்றும் பிந்திய செயலாக்கங்களை செய்வதற்காக மட்டுமே விட்டு வைக்கப்படும் முக்கிய செயலாக்கம் சேர்க்கை உற்பத்தி முறைகளில் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது Solidworks NX Siemens NX Evoga systems போன்று நிறைய மென்பொருட்கள் தற்சமயம் சேர்க்கை உற்பத்தி கூறுகளுடன் வருகின்றன பொருளில் முன்பு செய்யப்பட்ட பகுப்பாய்வு மற்றும் மென்பொருட்களில் செய்யப்பட்ட பகுப்பாய்வு தற்சமயம் சேர்க்கை உற்பத்தி பகுப்பாய்வாக உள்ளது சேர்க்கை உற்பத்தி முறைகளில் உபயோகிக்கப்படும் அனைத்து விதமான மூலப்பொருட்களுக்கும் மூலப்பொருள் தகவல்தளம் தற்சமயம் உள்ளது மேலும் பல மொழிகளின் பண்புகளைக் குறிக்கும் வேறு சில மாதிரிகள் தற்சமயம் விரிவாக்கம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இவை மிகவும் வேகமாக நடந்து கொண்டிருக்கின்றன அடுத்ததாக விரைவு உற்பத்தி செலவுகளில் இயந்திர விலையைப் பற்றி நாம் பார்க்கலாம் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று இது விரைவு உற்பத்தி செய்யும் இயந்திரத்தின் கொள்முதல் விலை ஆகும் விரைவு உற்பத்திக்கான இயந்திர செலவுகள் பெரும்பாலும் இயந்திர தேய்மானத்தை பொறுத்து அமைகின்றன மூலதன உற்பத்தி சாதனங்கள் பெரும்பாலும் 8 முதல் பத்து வருடங்கள் வரையிலான நேர்கோட்டில் மதிப்பிறக்கம் அடைகின்றன அமெரிக்க நாட்டில் இது ஏழு முதல் பத்து வருடங்களாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது இந்த சட்டங்கள் விரைவு உற்பத்திக்கும் பொருந்தும் இது விரைவு முன்மாதிரிக்கான செலவில் இருந்து குறிப்பிடத்தக்க புறப்பாட்டைக் குறிக்கிறது ஏனெனில் மதிப்பிழப்பு இங்கே பெரும்பாலும் ஐந்து வருடங்கள் போன்ற குறைந்த நேரங்களில் நடைபெறுகின்றது இந்த நேரத்தில் இயந்திரங்கள் நல்ல முறையில் வேலை செய்து கொண்டிருந்தால் கூடுதல் மதிப்பிழப்பு நேரம் இருப்பது நல்லதாகும் இது நம்மை இயந்திர செலவுகளின் இரண்டாவது காரணிக்கு அழைத்து வருகிறது அதாவது பராமரிப்பு இயந்திர செலவுகளில் இரண்டு செலவுகள் உள்ளன அதில் முதலாவது உற்பத்தி இயந்திர கொள்முதல் விலை மற்றொன்று அதன் பராமரிப்பு செலவு உதாரணமாக ஒரு செலக்டிவ் லேசர் சின்டரிங் இயந்திரம் நீண்ட காலங்களாக நல்ல முறையில் வேலை செய்யும் தன்மை கொண்டது இதழ் ஒரு சில பாகங்கள் மட்டுமே உதாரணமாக லேசர் போன்றவை மட்டுமே மாற்றியமைக்கப்பட வேண்டும் லேசர்களை மாற்றுவது உட்பட முழு பராமரிப்பு தொகுப்பில் செலவுகள் காரணியாக இருக்க வேண்டும் மேலும் இயந்திர பயன்பாடு என்பது முரண்பாட்டின் மற்றொரு பகுதி இயந்திர பயன்பாடு என்பது நாம் எவ்வளவு நேரம் இயந்திரத்தை உபயோகிக்கிறோம் எனும் அளவீடு ஆகும் இந்த அட்டவணை இங்கு காண்பிக்கப் பட்டுள்ள புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட வெவ்வேறு செயல்முறைகளுக்கு ஆகும் செலவுகளை காண்பிக்கும் வரைபடம் ஆகும் இங்கே வெவ்வேறு செயல்முறைகள் அல்லது பொருட்களுக்கான விவரங்கள் குறிக்கப்பட்டுள்ளன மேலும் விரைவு உற்பத்தியும் பாரம்பரிய உற்பத்தி முறைகளும் ஒப்பீடு செய்யப் பட்டுள்ளன விரைவு உற்பத்தி முறைகளில் ஸ்டீரியோலிதொகிரபி முறையை கொண்டு ஈபாக்சி பிசினை மூலப்பொருளாக கொண்டு செய்த பொருள் 175 டாலர்களை அடக்கவிலையாக கொண்டுள்ளது மேலும் பாரம்பரிய உற்பத்தி முறைகளில் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள பல்வேறுவிதமான இயந்திரங்களில் பல்வேறுவிதமான மூலப்பொருட்களை கொண்டு உதாரணமாக 1112 screw machine steel ABS filament போன்ற பொருட்களின் ஒரு கிலோ கிராம் இடைவேளை இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த எண்கள் அதிக பொருள் கொள்ளளவு கொண்ட அல்லது அதிக எடைகொண்ட அல்லது அதிக எண்ணிக்கையிலான பொருட்களை உருவாக்கும் போது விரைவு உற்பத்தி பாரம்பரிய உற்பத்தி முறைகளோடு போட்டியிடும் போது போராடும் என்று தெரிகிறது இந்த வரைபடத்தில் நாம் பார்ப்பது போல அதிக எண்ணிக்கையில் பொருட்களை உற்பத்தி செய்யும் போது பாரம்பரிய உற்பத்தி முறைகளோடு ஒப்பிடுகையில் விரைவு உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களின் ஒரு பொருள் விலை அதிகமாக இருப்பதை காணலாம் எனவே இந்த இடத்தில் பாரம்பரிய உற்பத்தி முறை சிறந்தது குறைந்த எண்ணிக்கையில் உற்பத்தி செய்யும்போது சேர்க்கை உற்பத்தி முறைகள் சிறந்ததாக செயல்படுகின்றன இந்த நடுக்கோடு இந்த இரண்டு பகுதிகளையும் பிரிக்கின்றது இந்த இடத்தில் நான் சொல்ல விரும்பும் பொருள் என்னவென்றால் அதிக எண்ணிக்கையில் அல்லது அதிக எடையில் அல்லது அதிக கொள்ளளவில் பொருட்களை உற்பத்தி செய்யும் போது விரைவு உற்பத்தி முறைகளில் உற்பத்தி செய்தால் கடினமாக இருக்கும் விரைவு உற்பத்தியின் அதிகரிப்பு மற்றும் ஓரளவிற்கு விரைவு முன்மாதிரி மற்றும் விரைவுகருவியாக்கம் ஆகியவை பெரிய அளவிலான பொருள்களைப் பயன்படுத்துகின்றன இறுதியில் இது அளவுசார் ஆதாயத்தின் காரணமாக குறைந்த பொருள் செலவுகளுக்கு வழிவகுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விரைவான உற்பத்தியின் உணரப்பட்ட நன்மைகளில் ஒன்று கழிவற்ற முறையில் தயாரிப்புகளை உருவாக்கும் திறன் ஆகும் அதாவது முற்றிலுமாக கழிவு இல்லாமல் இருக்காது கழிவுகள் புறக்கணிக்க தக்க அளவுகளில் இருக்கும் கழிவற்ற உற்பத்தி சாத்தியமாகாது ஆதார நிலைகள் போன்ற பொருட்கள் கழிவாக எப்பொழுதும் அமையும் அடுத்ததாக பணியாளர் சம்பள செலவைப் பற்றி பார்க்கலாம் பொதுவாக விரைவு உற்பத்தி முறைகளில் பணியாளர் சம்பள செலவு இயந்திரம் மற்றும் மூலப்பொருள் செலவுகளை விட குறைவாக இருக்கும் ஆயினும் இது பொருளின் அளவு சிக்கல் தன்மை பொருளை உற்பத்தி செய்யும் செயல்பாட்டு முறை பொருளின் நேர்த்தி அளவு உற்பத்தி அளவு மற்றும் பணியாளர் சம்பள விகிதம் ஆகியவற்றை பொருத்து மாறலாம் பணியாளர் சம்பள செலவு விரைவு உற்பத்தி மற்றும் விரைவு மாதிரி செலவுகளில் பல்வேறு இசைவின்மைகளை கொண்டு வருகிறது முதலாவதாக ஒரு விரைவு உற்பத்தி இயந்திரத்தில் ஒரு கட்டமைப்பை உருவாக்குவது அதிக திறன் வாய்ந்த தேவையாகும் மேலும் அது ஒப்பீட்டளவில் மெதுவான செயல்முறை ஆகும் எனவே விரைவு உற்பத்தி ஒப்பீட்டளவில் விலைஉயர்ந்த செயல்பாடாகும் இந்த விலை உயர்ந்த செயல்பாடு ஒவ்வொரு பகுதிக்கும் மறுபடி செயல் அமைக்க வேண்டும் இந்த நேரத்தில் விலை கணிசமாக உயர்ந்து விடும் ஒரு தொகுதியான பொருட்களை ஒரே நேரத்தில் அமைவு செய்யும்போது இந்த செலவு குறைந்து விடுகிறது விரைவு உற்பத்தியை உபயோகிக்கும்போது நமக்கு அதிக எண்ணிக்கையில் பொருட்களை உற்பத்தி செய்யலாம் எனவே அது சற்று குறைந்த செல்லவுள்ளது நான் பணியாளர் சம்பள கட்டணத்தை பற்றி மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறேன் இந்த இடத்தில் நாம் நிறுத்திவிட்டு அடுத்த விரிவுரையில் நாம் சந்திக்கலாம் அந்த விரிவுரையில் நான் விரைவு உற்பத்திக்கான பல்வேறு செலவு மாதிரிகளை பற்றியும் விரைவு உற்பத்தியின் செலவினங்கள் பற்றியும் விரிவாக பேசுவேன் நன்றி